மாணவர்களுக்கு வணக்கம் எனவே கடைசி வகுப்பில் வெக்டார் இயற்கணிதத்தின் வகைப்பாட்டு வடிவியல் அம்சத்தை நோக்கி சிறிது கருத்தாக்கங்களுடன் தொடங்கினோம் எனவே வளைவு மற்றும் சுழற்சியின் கருத்துக்களை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் மேலும் அலகு தொடுகோட்டு வெக்டார் முதல் நிலை அலகு செங்கோட்டு வெக்டார் மற்றும் அலகு இரட்டை செங்கோடு ஆகியவை ஒன்றுக்கொன்று எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பதையும் நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் மேலும் அதிலிருந்து நாம் சில முடிவுகளைப் பெற்றோம் எனவே எடுத்துக்காட்டாக dt̂ds κn̂ இங்கே k என்பது வளைவு ஆகும் மற்றும் பின்னர் db̂ds போன்ற தொடர்புகளைப் பெற்றோம் இங்கு t என்பது அலகு தொடுகோட்டு வெக்டார் b̂ என்பது அலகு இரட்டை செங்கோடு ஆகும் எனவே db̂ds −nζ இங்கே n̂ என்பது முதல் நிலை அலகு செங்கோட்டு வெக்டார் மற்றும் ζ என்பது சுழற்சி ஆகும் மேலும் நாம் b̂ t × n ஐப் பெறுகிறோம் நான் இதை ஒரு கேப் ஆக எழுத விரும்புகிறேன் ஏனெனில் அலகு வெக்டார்கள் உள்ளன ஆனால் உங்களால் ஒரு வெக்டார் குறியீட்டை எழுத முடியும் மற்றும் அலகு வெக்டார்கள் இருப்பதை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே எடுத்துக்காட்டாக b̂ என்பது ஒரு அலகு இரட்டை செங்கோடு ஆகும் இதேபோல் நீங்கள் t b̂ × n̂ அல்லது n̂ × b̂ ஆக எழுதலாம் எனவே நீங்கள் வரிசையை மாற்றும் போதெல்லாம் அந்த இடத்தில் நீங்கள் ஒரு கழித்தல் அடையாளத்தை வைக்க வேண்டும் நிச்சயமாக இந்த 3 வெக்டார்கள் அவை வலது கை திருகு அமைப்பை உருவாக்குகின்றன எனவே அவை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ளன அலகு வெக்டார்கள் i ĵ மற்றும் k̂ ஆகியவை ஒருங்கிணைப்பு அச்சுகளுடன் உள்ளன எனவே இந்த 2 தொடர்புகளைப் பெற்றோம் எனவே நாங்கள் db̂ ds −ζn̂ போன்ற ஒன்றைப் பெற்றோம் எனவே இதுவும் பெறப்பட்டது இப்போது நாம் dn̂ ds ஐ எவ்வாறு பெறுவது எனவே நாம் db̂ ds ஐப் பெற்றுள்ளோம் இப்போது dn̂ ds ஐ எவ்வாறு பெறுவது எனவே முதலில் dn̂ds ஐப் பெறுவதற்காக அந்த வலது கை திருகு அமைப்பை n̂ b̂ × t என்று எழுதுவோம் எனவே இது வலது கை திருகு அமைப்பு தொடர்பின் ஒரு பகுதியாகும் இப்போது நாம் இரண்டு பக்கத்தையும் வில் நீளத்தைப் பொறுத்து வேறுபடுத்துகிறோம் எனவே எல்லாவற்றையும் சரியாக வேறுபடுத்தி என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே நாம் வேறுபடுத்தும் போது இது dn̂ds db̂ds ஆக இருக்கும் நான் இப்போதைக்கு கேப்பை எழுதவில்லை ஆனால் இப்போது சிறிது நேரம் மிச்சப்படுத்துவது எல்லாம் சரியாக புரிந்து கொள்ளப்படுகிறது எனவே இப்போது db̂ds −ζn̂ அனைத்து சரியான வெக்டார் பெருக்கல் நிச்சயமாக t மற்றும் b தடவை dtds κ n ஆகும் எனவே இது அடிப்படையில் dnds −ζn × t b × n −ζ n × t κ b × n பின்னர் அந்த இடத்தில் நாம் n × t செய்தால் அந்த இடத்தில் n × t ஆக இருக்கும் சரி எனவே நீங்கள் அந்த வெக்டார் பெருக்கல் வரிசையை மாற்றினால் அந்த இடத்தில் நீங்கள் ஒரு கழித்தல் அடையாளத்தை வைக்க வேண்டும் எனவே இங்கே இது கழித்தல் தவிர வேறில்லை எனவே இது ஒன்றும் இல்லை ஆனால் b̂ t × n̂ −n − × t ⇒ n̂ × t −b − எனவே நான் −b̂ என மாற்ற முடியாது எனவே கழித்தல் இது ஒரு கூட்டல் மற்றும் கப்பா தடவைகளாக மாறும் எனவே இது கே அல்ல இது அடிப்படையில் கப்பா சில இலக்கியங்களில் அந்த கிரேக்க எழுத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் எனவே அடிப்படையில் எந்த கணித புத்தகத்தின் குறிப்புகளிலும் அங்கே நீங்கள் இந்த கப்பாவையும் அதன் கிரேக்க எழுத்தையும் காணலாம் ஆம் எனவே இது கப்பா பின்னர் நம்மிடம் b × n உள்ளது எனவே b t × n n b × t மற்றும் t n × b எல்லாம் சரி எனவே இது உண்மையா என்பதை உறுதிப்படுத்துகிறேன் t n × b அது சரியானது எனவே இப்போது நம்மிடம் இது இருப்பதால் நாம் b × n t ஐ மாற்றலாம் எனவே இது dnds ζb κb × nஆக இருக்கும் எனவே இது அடிப்படையில் நாம் dnds ζb − κtஎன எழுதலாம் எனவே dn̂ds −κt ζb̂ ஆகும் இந்த 3 தொடர்புகளையும் நாம் ஒன்றாக எழுதினால் அது dt̂ ds κn̂ db̂ ds −ζn̂ dn̂ ds t ζb̂ எனவே t b̂ மற்றும் n̂ ஆகியவற்றின் வகைக்கெழுவை இணைக்கும் 3 தொடர்புகள் ஆகும் எனவே அடிப்படையில் அலகு தொடுகோட்டு வெக்டாரின் வகைக்கெழு அலகு இரட்டை செங்கோட்டின் வகைக்கெழு மற்றும் முதல் நிலை அலகு செங்கோட்டு வெக்டாரின் வகைக்கெழு உடன் n̂ t மற்றும் b̂ ஆகும் எனவே dt̂ ds κn̂ db̂ ds −ζn̂ dn̂ ds − κt ζb̂ மற்றும் இந்த 3 தொடர்புகள் அனைத்தும் சேர்ந்து செரெட் ஃபிரெனெட்டின் சூத்திரம் என்று அழைக்கப்படுகின்றன எனவே இவை தேவையான செரெட் ஃப்ரெனெட் சூத்திரம் எனவே உங்களிடம் ஒரு அலகு தொடுகோட்டு வெக்டார் முதல் நிலை அலகு செங்கோட்டு வெக்டார் மற்றும் அலகு இரட்டை செங்கோட்டின் வலது கை திருகு அமைப்பு என்று சொல்லலாம் என்றால் அவை அந்த b̂ t × n̂ உடன் இணைக்கப்பட்டு பின்னர் t n̂ × b̂ அல்லது b̂ × n̂ அது போல ஆகும் எனவே இது அலகு தொடுகோட்டு வெக்டார் முதல் நிலை அலகு செங்கோட்டு வெக்டார் மற்றும் அலகு இரட்டை செங்கோடுக்கான தொடர்பாகும் அவற்றின் வகைக்கெழுகளுக்கு இடையிலான தொடர்பு இந்த பாணியில் வழங்கப்படும் மேலும் இந்த தொடர்பு அடிப்படையில் செரெட் ஃபிரெனெட் சூத்திரம் என அழைக்கப்படுகிறது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் அலகு தொடுகோட்டு வெக்டார் உங்களுக்குத் தெரிந்தால் அங்கிருந்து உங்கள் வளைவைக் கணக்கிட முடியும் உங்களிடம் ஒரு அலகு இரட்டை செங்கோடு இருந்தால் அங்கிருந்து நீங்கள் கணக்கிட முடியும் உங்கள் சுழற்சி மற்றும் உங்கள் அலகு இரட்டை செங்கோடு எப்படி சொல்வது என்று இருந்தால் மற்ற எல்லா விஷயங்களும் இந்த சமன்பாட்டின் வலது புறத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன பின்னர் நீங்கள் ஒரு முதல் நிலை அலகு செங்கோட்டு வகைக்கெழுவைக் கணக்கிட முடியும் எனவே இந்த தொடர்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது மற்றும் இது வெக்டார் இயற்கணிதத்திலும் இயக்கவியலின் சில பகுதிகளிலும் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது எனவே இதைத்தான் நாம் பெற விரும்பினோம் அதுவும் நம் பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாகும் எனவே இந்த தொடர்பை நம்மால் பெற முடிந்தது என்பதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம் எனவே இது வெக்டார் இயற்கணிதத்தின் முக்கியமான தொடர்புகளில் ஒன்றாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இங்கே ஒரு நட்சத்திரத்தை சரியாக வைப்போம் இப்போது இந்த தொடர்பு நிச்சயமாக இருப்பதால் சில எடுத்துக்காட்டுகளை தீர்க்க விரும்புகிறோம் எனவே நாம் சில எடுத்துக்காட்டுகளுடன் ஆரம்பிக்கலாம் எனவே இந்த விஷயங்களை κ மற்றும் எவ்வாறு கணக்கிடுவது எனவே இந்த வழித்தோன்றல்களை வளைவுடன் தொடர்புபடுத்தும் ஒருவித சூத்திரம் ஆக இருக்க வேண்டும் எனவே வளைவின் சமன்பாடு நாம் நினைவில் வைத்திருந்தால் அதன் r ⃗ f⃗ மற்றும் அங்கிருந்து நாம் dr dt ஐக் கணக்கிடுகிறோம் இது உண்மையில் தொடுகோட்டு வெக்டார் ஆகும் எனவே நாங்கள் dr dt ஐ கணக்கிட்டு வந்தோம் பின்னர் அங்கிருந்து நாம் கணக்கிடலாம் dr ds மற்றும் அதையெல்லாம் செய்யலாம் எனவே இந்த dt̂ ds இது ஒரு வெளிப்படையான கேள்வி dt̂ ds db̂ ds மற்றும் dn̂ ds ஆகியவை r இன் சில வகைக்கெழுகளுடன் இணைக்கப்பட வேண்டும் வேறு ஒன்றும் இல்லை எனவே அந்த dr ds மற்றும் dt̂ ds மற்றும் அது போன்ற விஷயங்களை நாம் கணக்கிட வேண்டியதில்லை R இன் வகைக்கெழுகளைக் கணக்கிட விரும்பும் விஷயங்களை நாம் கணக்கிட விரும்பவில்லை இது முதல் வரிசை வகைக்கெழுகலாக இருக்கலாம் இது இரண்டாவது வரிசை வகைக்கெழுகலாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் மூன்றாம் வரிசை வகைக்கெழுகலாக இருக்கலாம் நாம் இவை இப்படி வெளிப்படுத்தலாம் r இன் வகைக்கெழுகலின் அடிப்படையில் முறுக்கு மற்றும் வளைவு போன்ற இந்த அளவுருக்களை வெளிப்படுத்த விரும்புகிறோம் இந்த dt̂ds db̂ds க்குள் செல்ல வேண்டாம் எனவே அதை நாம் எவ்வாறு செய்ய முடியும் எனவே நிச்சயமாக இந்த சூத்திரங்களைப் பயன்படுத்தி அந்த முடிவுகளை பெற r ⃗ மற்றும் அதன் வகைக்கெழுகள் மட்டுமே கப்பா மற்றும் டவு உடன் இணைக்கப்பட்டுள்ளன மேலும் அவை அனைத்தும் சரி எனவே நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் எனவே ஒரு வளைவின் வெக்டார் வடிவம் r ⃗ f⃗ வலது பின்னர் நாம் முடியும் x x y y z z இங்கே எழுதுங்கள் எனவே இது கார்ட்டீசியன் வடிவம் இது திசையன் வடிவம் எல்லாம் சரி இப்போது நான் இந்த விஷயத்தை இங்கே வேறுபடுத்தினால் அந்த கணக்கில் இது dr dt ஆகும் எனவே வகைக்கெழுகளை r என்றும் எழுதலாம் என்பதை நாம் அறிவோம் இது அடிப்படையில் dr ds ஆகும் எனவே நாம் dr dt r dr ds × ds dt மற்றும் dr ds t ஐ எழுத முடியும் எனவே இதை அலகு தொடுகோட்டு வெக்டார் என்று எழுதுவோம் எனவே dr dt t ds dt ts ஆகும் எனவே இதுதான் நமக்குத் தெரியும் எனவே இங்கிருந்து அது | r | | ts | | t || s | எல்லாம் சரி எனவே t மற்றும் | t | உடன் s இன் வகைக்கெழு 1 ஆகும் எனவே t என்பது அலகு தொடுகோட்டு வெக்டர் என்பதால் நாம் இதை இவ்வாறு எழுதலாம் அதாவது | t | 1 எனவே இதை நாம் எப்போதும் எழுதலாம் இப்போது மீண்டும் r d2r dt2 dt̂ ds × | s | 2 ts இப்போது dt̂ds செரெட் ஃபிரெனெட் சூத்திரத்திற்குச் சென்றால் dt̂ds κn̂ ஆகும் எனவே அதை இங்கே மாற்றுவோம் எனவே இது κn̂ மற்றும் இது உண்மையில் வெக்டார் பெருக்கல் அல்ல எனவே இந்த வெக்டார் பெருக்கல் உடன் அதைக் குழப்ப வேண்டாம் இது ஒரு வழக்கமான பெருக்கல் எனவே எனக்குத் தெரியாது அதை அப்படியே விட்டுவிடுவோம் எனவே r ⃗ d2r dt2 dt̂ ds × | s | 2 ts κn̂ | s |2 ts சரி கடைசியாக நாம் r⃗ ஐ கணக்கிடுவோம் எனவே r⃗ d3rdt3 மற்றும் நான் இதன் வழியே சென்றால் இது அடிப்படையில் இருக்கும் இது r⃗ dr3⃗ dt3 dn̂ ds s3 dt̂ ds dsdt d2sdt2 t d3sdt3 2κn̂ dsdt d2sdt2 எனவே இங்கே இதை வைப்போம் அதன் ζb̂ t s3 κn̂ dsdt d2sdt2 t d3sdt3 2κn̂ ds dt ds2 dt2 κn̂s3 எனவே நான் அதை சரியாக செய்திருந்தால் பொருந்தட்டும் ஆம் எனவே இப்போது விதிமுறைகளை மறுசீரமைக்கிறோம் எனவே நாம் விதிமுறைகளை மறுசீரமைத்தால் பின்னர் நாம் s ⃗− sκ2t 3ss s2κn̂ s3κζb̂ ஐப் பெறுவோம் எனவே 2 முன் வந்து பின்னர் s புள்ளி மற்றும் பின்னர் எனவே இங்கே நாம் செய்தோம் எனவே 2 முன்னால் வரும் எனவே நான் அடிப்படையில் பெருக்கல் விதியைப் பயன்படுத்துகிறேன் எனவே மற்ற விஷயங்கள் நன்றாக உள்ளன எனவே இன்னும் ஒரு உறுப்பைக் காணவில்லை இது கொஞ்சம் சிக்கலான சூத்திரம் ஆனால் உண்மையில் அவ்வளவு சிக்கலானது அல்ல எனவே இறுதியில் நாம் dt̂ ds ஐப் பெறுவோம் எனவே மீண்டும் பொருந்துகிறேன் எனவே எனது விரிவுரை குறிப்புகளுடன் பொருந்துகிறேன் எனவே இங்கே நான் வேறுபடுத்த முடியும் சரி எனவே இங்கே நான் உறுப்புகளை பெறுவேன் எனவே மற்றொரு உறுப்பு இருக்கும் κn̂s2 எனவே கப்பா என்பது n̂ இன் செயல்பாடாகும் எனவே கப்பாவையும் நாம் வேறுபடுத்தலாம் எனவே இறுதியில் இந்த வெளிப்பாட்டை நாம் சரியாகப் பெறுவோம்

இப்போது இது நன்றாக உள்ளது எனவே அடிப்படையில் நீங்கள் இந்த தொடர்பை பெறுவீர்கள் இது கொஞ்சம் சிக்கலானது இப்போது இந்த தொடர்பை இங்கே வைத்திருப்பதால் இப்படி எழுதலாம் எனவே நாம் r × r ஐ எடுத்துக் கொண்டால் நமது r என்னவென்று நமக்குத் தெரியும் r ts மற்றும் நான் r உடன் வெக்டர் பெருக்கல் எடுத்துக்கொள்கிறேன் எனவே அடிப்படையில் r × r ts × κn̂s2 ts எனவே நாம் வெக்டார் பெருக்கல் எடுத்துக் கொண்டால் இது அடிப்படையில் r × r ts × κn̂s2 ts κb̂s3 0 κb̂s3ஆக இருக்கும் எனவே இறுதியில் இதை κb̂s3 ss t × t κb̂s3 0 என எழுத முடியும் எனவே இறுதியில் r × r is κb̂s3 எளிதாக நான் r × r எனவே இது எனது தொடர்பு எண் 2 மற்றும் இது எனது தொடர்பு எண் 1 என்று கூறுவோம் எனவே இந்த 2 தொடர்புகளிலிருந்தும் நம்மிடம் இருப்பது என்ன κ |r×r| s3 சரி மற்றும் r ts ⇒| r | | s | s சரி எனவே s அடிப்படையில் வில் நீளம் ஆகும் இதன் வகைக்கெழு t ஐ பொறுத்து வகைப்படுத்தப்படுகிறது சரி ஏனெனில் அதில் பல கூறுகள் இல்லை எனவே இது ஒரு கூறுகளைக் கொண்டிருக்கிறது எனவே இது s புள்ளியைப் போலவே இருக்கும் எனவே இங்கே என்னால் κ |r×r| s3 |r×r| |r|3 என எழுத முடியும் எனவே dsdt அல்லது s வெறுமனே | r | எல்லாம் சரி எனவே இந்த விஷயத்தை இங்கே எழுதுகிறோம் இப்போது ζ வை கணக்கிடலாம் ζ r×r எனவே தொடர்பு எண் 2 இலிருந்து பெறப்பட்டது எனவே இது தொடர்பு எண் 1 இலிருந்து வந்தது இப்போது இது தொடர்பு எண் 2 இலிருந்து பெறப்பட்டது என்னிடம் ζ r × r உள்ளது

இங்கே என்னிடம் s | r | உள்ளது இதுதான் நம்மிடையே இருக்கிறது எனவே அடிப்படையில் இவை இரண்டும் ரத்து செய்யப்படும் பின்னர் நாம் r × r ஐ பெறுவோம்

எனவே அடிப்படையில் κ |r×r| |r|3 மற்றும் ζ r×r எனவே கொடுக்கப்பட்ட வளைவின் வளைவு மற்றும் சுழற்சியை நாம் இப்படித்தான் பெறுகிறோம் என்பதை நீங்கள் இங்கே காணலாம் அதாவது இப்போது நாம் எந்த db̂ds dn̂ds அல்லது dt̂ds அல்லது அது போன்ற எதையும் கணக்கிட வேண்டியதில்லை கொடுக்கப்பட்ட வளைவை r ⃗ f⃗ ஐ குறைந்தபட்சம் மூன்று முறை வேறுபடுத்த வேண்டும் ஏனெனில் சுழற்சிக்கு நீங்கள் r ஐ கணக்கிட வேண்டும் அதாவது t ஐ பொறுத்து மூன்றாம் வரிசை வரை r இன் வகைக்கெழு ஆகும் எனவே வளைவு r க்கான t அளவுருவைப் பொறுத்து நேர வகைக்கெழு அல்லது வகைக்கெழுவைக் கணக்கிட வேண்டும் இந்த புள்ளி பெருக்கல்களின் வெக்டார் பெருக்கலை நாம் கணக்கிட்டு இந்த வெக்டார் பெருக்கலை முழு சதுரத்தால் வகுக்கிறோம் அது நமக்கு சுழற்சியை கொடுக்கும் இதேபோல் வளைவுக்கு நாம் |r×r| |r|3 ஐ கணக்கிடலாம் அது நமக்கு வளைவைத் தரும் எனவே நிச்சயமாக இங்கே எப்படி சரியாக சொல்வது என்று கொஞ்சம் இருந்தது இது உண்மையில் தந்திரமானதல்ல இந்த வகைக்கெழுவைக் கணக்கிட நீங்கள் சிறிது நேரம் செலவிட வேண்டும் எனவே கப்பாவும் s இன் செயல்பாடு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நாம் முதல் சொல்லை வேறுபடுத்தும் போது நம்மிடம் உதாரணம் இருக்க வேண்டும் இங்கே நமக்கு ஒரு κn̂s இருந்தது எனவே κn̂ எனவே இங்கே ஒரு கப்பா இருந்திருக்க வேண்டும் பின்னர் நாம் கப்பாவை வேறுபடுத்தும்போது n̂ s மாறாமல் இருக்கும் இப்போது நாம் Serret Frenet சூத்திரத்திலிருந்து dn̂ ds க்கான சூத்திரத்தைப் பயன்படுத்துவோம் நாம் dt̂ ds dn̂ ds க்கான மதிப்பை மாற்றியமைத்தோம் பின்னர் நாம் விதிமுறைகளை கணக்கிடுகிறோம் மேலும் வெக்டார் பெருக்கலை r மற்றும் r உடன் எடுத்துக்கொள்கிறோம் இது இந்த தொடர்பை நமக்குத் தரும் மேலும் r இன் வெக்டார் பெருக்கலை r உடன் எடுத்துக்கொள்கிறோம் r⃗ இந்த தொடர்பை நமக்குத் தரும் இது I இலிருந்து வருகிறது இது II இலிருந்து வருகிறது எனவே I மற்றும் II இலிருந்து வருகிறது இவை தேவையான தொடர்புகள் எனவே கொடுக்கப்பட்ட வளைவின் வளைவு மற்றும் சுழற்சியைக் கணக்கிட விரும்பும்போது அந்த dn̂ ds மற்றும் db̂ ds அனைத்தையும் நாம் உண்மையில் சொல்ல வேண்டியதில்லை நாம் 3 மடங்கு வரை அளவுருவைப் பொறுத்து வளைவை வேறுபடுத்துகிறோம் பின்னர் இந்த புள்ளி பெருக்கல் மற்றும் வெக்டார் பெருக்கல் ஐ கணக்கிடுகிறோம் அது கொடுக்கப்பட்ட வளைவின் தேவையான வளைவு மற்றும் சுழற்சியை நமக்குத் தரும் எனவே இந்த சூத்திரங்களின் அடிப்படையில் சில எடுத்துக்காட்டுகளை நாம் அடுத்த வகுப்பில் பயிற்சி செய்வோம் உங்கள் கவனத்திற்கு நன்றி மற்றும் நான் உங்களை அடுத்த வகுப்பில் எதிர்நோக்குகிறேன்